ஒரு வட்டாரத்தில் சாய்ந்த மேற்பரப்பில் தினசரி எரிசக்தி சம்பவம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க இப்போது முயற்சிப்போம் எனவே அதற்காக முதலில் அடிவான விமானத்தை வரைவோம் எனவே இது 2 டி கிராபிக்ஸ் எனவே அடிவான விமானம் நேர் கோட்டில் குறிக்கப்படுகிறது மற்றும் இது பூமியின் மேற்பரப்பில் ஏதேனும் தன்னிச்சையான இடத்தில் உள்ள அடிவான விமானம் இப்போது இந்த அச்சு என்பது அடிவான விமானத்திற்கு இயல்பான சாதாரண அச்சு இது செங்குத்தாக மேலே செல்கிறது இது ஜெனித் அச்சு Z என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக இப்போது வரை நாங்கள் ஒரு கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளரைக் கொண்டிருந்தோம் இது போன்றது மற்றும் இந்த கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளருக்கு இந்த கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் தினசரி ஆற்றல் சம்பவத்தின் அளவைக் கண்டுபிடிப்பதில் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் ஆனால் பொதுவாக பொதுவாக தட்டையான தட்டு சேகரிப்பான் ஒரு கோணத்தில் சாய்ந்து வைக்கப்படும் இடத்தில் கிடைமட்டமாக வைக்கப்படுவதில்லை பொருத்தமான கோணத்தில் அது கிடைக்கும் இது அதிகபட்ச சூரிய கதிர்வீச்சை சேகரிக்கும் எனவே இந்த கிடைமட்ட தட்டையான தட்டு சேகரிப்பாளரை நாம் ஒரு கோணத்தில் ß அடிவான விமானத்திற்கு சாய்த்தால் அது சாய்ந்துவிடும் கிடைமட்ட தட்டையான தட்டு சேகரிப்பான் சாய்ந்த கோணத்துடன் சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளராக மாறும் இது ஒரு வகையில் சாய்ந்த சேகரிப்பான் பூமத்திய ரேகை எதிர்கொள்ள முயற்சிக்கிறார் வடக்கு அரைக்கோளத்தில் அது தெற்கு மற்றும் தெற்கு அரைக்கோளத்தை எதிர்கொள்ள முயற்சிக்கும் அது வடக்கை எதிர்கொள்ள முயற்சிக்கும் அல்லது பொதுவாக நீங்கள் எப்போதும் சாய்வானது பூமத்திய ரேகை எதிர்கொள்ள முயற்சிக்கும் வகையில் சாய் என்று சொல்லலாம் நான் இப்போது தள்ளி இதை இதுபோன்ற தோற்றத்திற்கு கொண்டு வர முயற்சிப்பேன் இப்போது இந்த சாய்ந்த சேகரிப்பாளருக்கு இயல்பான ஒரு கோட்டை வரையலாம் எனவே இந்த வரி N என பெயரிடப்பட்ட இந்த அச்சு சாதாரண அச்சு அல்லது இந்த சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு ß ஒரு சாதாரண திசையன் இயல்பானது இது ஒரு கோணத்தில் அடிவான விமானத்திற்கு சாய்ந்துள்ளது இப்போது இந்த இயல்பான நிலையில் உள்ள இன்சோலேஷன் திசையனைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பது ஆர்வமாக உள்ளது நாங்கள் தட்டையான தட்டு சேகரிப்பவர் கிடைமட்டமாக இருந்தபோது இயல்பானது மற்றும் உச்சநிலை அச்சு இணைந்தபோது எனவே நீங்கள் உச்சத்தில் உள்ள இன்சோலேஷன் திசையன் மீது ஆர்வமாக உள்ளீர்கள் அச்சு ஆனால் உண்மையில் இப்போது ஒரு பொதுவான சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் விஷயத்தில் இந்த N அச்சில் இருக்கும் தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு இயல்பான முறையில் இன்சோலேஷன் திசையனைக் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் இப்போது இணைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அச்சு அமைப்புக்கு மீண்டும் செல்லலாம் இந்த இணைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அச்சு அமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்பதை நினைவில் கொள்க இது அடிவான விமானம் மற்றும் அடிவான விமானத்தைப் பொறுத்தவரை நீங்கள் உள்ளூர் மைய மைய அமைப்பு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது அடிவான விமானத்தில் தெற்கே உள்ளது இது உச்சநிலை அச்சு மற்றும் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளவை பூமத்திய ரேகை தொடர்பானது இது பூமி மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு உங்களிடம் மெரிடல் அச்சு மற்றும் துருவ அச்சு உள்ளது இப்போது இதைப் பொறுத்தவரை சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பாளரையும் இணைப்போம் இப்போது ஒரு சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பவர் இப்படி இருப்பதைக் கண்டோம் எங்களிடம் அடிவான விமானம் உள்ளது நாங்கள் தட்டையான தட்டு சேகரிப்பாளரை ஒரு கோணத்தில் சாய்த்துள்ளோம் ß அடிவான விமானத்தைப் பொறுத்து சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளருடன் விமானம் சாய்ந்த அடிவான விமானம் என்றும் சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு சாதாரணமானது இந்த சாதாரண கோடு அல்லது சாதாரண அச்சு N அச்சு இந்த சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு ஆர்த்தோகனல் ஆகும் இப்போது இதை நாம் ஒன்றிணைப்போம் ஏற்கனவே இணைக்கப்பட்ட அச்சுடன் தோற்றத்தை இணைப்போம் இது போன்ற அச்சு அமைப்பு முறையை ஒருங்கிணைப்போம் இதை இப்படி வைத்த பிறகு அடிவான விமானங்கள் இதுபோன்று பொருந்தக்கூடிய தோற்றத்தைப் பற்றி சுழற்றுவோம் எனவே உள்ளூர் மைய மைய அடிவான விமானம் இது போன்றது மற்றும் ஒரு கோணத்தில் உள்ளூர் மைய மைய அடிவான விமானத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளரும் அதனுடன் இருக்கும் விமானமும் சாய்ந்த அடிவான விமானம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கான கோடு சாதாரணமானது இயல்பான இயல்பான அச்சு மற்றும் இந்த சாதாரண அச்சில் நிகழ்ந்த இன்சோலேஷனைக் கண்டுபிடிப்பதும் பின்னர் இந்த சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் ஆற்றல் சம்பவத்தைக் கண்டுபிடிப்பதும் இப்போது நமக்கு முக்கியமானது எனவே இந்த மாற்றியமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பு அச்சு அமைப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சாய்ந்த மேற்பரப்பில் விழும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை உருவாக்க இதைப் பயன்படுத்துவோம் ஒரு கிடைமட்ட தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் ஆற்றலைப் போலவே உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து எங்களிடம் உள்ளது அடிவான விமானம் இன்சோலேஷனின் தெற்கு அச்சில் கிழக்கு LZ உடன் ஜெனித் அச்சில் உள்ள இன்சோலேஷன் என வழங்கப்படுகிறது எனவே Ls Le மற்றும் Lz ஆகியவை உச்ச கோணம் மற்றும் அஜிமுத் கோணத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து இன்சோலேஷன் Lm ஆக மெரிடியன் அச்சில் E மெரிடியன் மற்றும் துருவ அச்சில் தீர்க்கப்படுகிறது மேலும் சரிவு மற்றும் பிற கோணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது இப்போது சாய்வையும் படத்தில் கொண்டு வருவோம் மேலும் சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பாளருக்கு இயல்பான முறையில் மாற்றியமைக்கப்பட்ட இன்சோலேஷனை எவ்வாறு பெறுவோம் என்று பார்ப்போம் எனவே மாற்றியமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பு அச்சு அமைப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளோம் இப்போது இது ஒரு கோணத்தில் சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பான் ß அடிவான விமானத்தைப் பொறுத்தவரை இது சாய்ந்த அடிவான விமானம் ஆர்வமுள்ள விஷயம் என்னவென்றால் இந்த அச்சில் உள்ள தனிமைப்படுத்தல் சாதாரண அச்சு அல்லது N அச்சு சாதாரணமாக தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு சாய்ந்திருக்கும் எனவே அதை வரையலாம் அதற்கு நான் LN திசையன் என்று பெயரிடுவேன் பூமி மைய ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து உள்ளூர் ஒருங்கிணைப்பிலிருந்து இரண்டு திசையன்கள் உள்ளன ஒன்று LN மற்றும் மற்றொரு துருவ அச்சில் LP எனவே முன்பு போலவே நாங்கள் அதே முறையைப் பயன்படுத்துவோம் இது LP இப்போது LP பிரதிபலிக்கும் இந்த என் அச்சில் தீர்க்க முடியும் LM இந்த என் அச்சில் பின்வரும் முறையில் தீர்க்கப்படலாம் இந்த கோணத்தை அறிந்துகொள்வது ஏனெனில் இது ß இது இருக்கும் ß எனவே இது ϕ -ß ϕ -ß ஆக இருக்கும் மேலும் LN ஆல் வழங்கப்படுகிறது Lm N அச்சில் திட்டமிடப்பட்டுள்ளது cos ϕ ß மற்றும் LP N இல் திட்டமிடப்படும் அச்சு LP sin ϕ ßஆக இருக்கும் இப்போது LM L cos 𝛿 cos ω மற்றும் LP L sin 𝛿 பதிலீடு என்று எங்களுக்குத் தெரியும் L ஐ cos 𝛿cos ω cos ϕ -ß L sin 𝛿 sin ϕ ß என்று வைத்திருக்கிறோம் இப்போது இது இன்சோலேஷனுக்கான இன்சோலேஷன் சமன்பாடு ஆகும் இது பூமத்திய ரேகையிலிருந்து ஒரு அட்சரேகையில் இருக்கும் ஒரு இடத்தில் அமைந்துள்ள சாய்ந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு செங்குத்தாக உள்ளது இப்போது இந்த இன்சோலேஷன் LN இன் முழு நாளிலும் ஒருங்கிணைப்பது சாய்ந்த மேற்பரப்பில் ஆற்றலைக் கொடுக்கும் எனவே சாய்ந்த தட்டையான தட்டில் தினசரி எரிசக்தி சம்பவத்தை இப்போது நாம் கண்டுபிடிக்கலாம் அது H தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போது அதை Hot அழைப்போம்Ho ஒரு கிடைமட்ட தட்டில் ஒரு கிடைமட்ட தட்டு ஆற்றலுக்கான குறியீட்டைப் பயன்படுத்தினோம் Hot ஆற்றல் சம்பவம் ஒரு சாய்ந்த தட்டையான தட்டில் அது ωsr க்கு 2 மடங்கு ஒருங்கிணைந்த 0 க்கு சமம் ωsr என்பது சூரியன் எங்கள் கோணத்தை உயர்த்தியது இப்போது நான் சாய்ந்த தட்டுக்கு ωsrt சூரிய உதய கோணமாக இருக்கும் என்று சற்று மாற்றப் போகிறேன் நான் இன்னும் விரைவில் விவாதிப்பேன் ஒருங்கிணைப்பு LN க்கு ஒரு ஒருங்கிணைப்பு அளவுரு dω ω என்பது மணிநேர கோணம் இப்போது இது சாய்ந்த தட்டையான தட்டில் தினசரி ஆற்றல் சம்பவத்தை உங்களுக்கு வழங்கும் இப்போது இந்த ஒருங்கிணைப்பைச் செய்வோம் பின்னர் நமக்கு என்ன உறவு கிடைக்கும் என்று பார்ப்போம் இப்போது இந்த Hot இங்கே கொடுத்துள்ளது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் ரேடியன்களின் அலகுகள் உள்ளன ஏனெனில் ω ஒரு ரேடியன்கள் இப்போது H0 வழக்கில் செய்ததைப் போல ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோ வாட் மணிநேரமாக மாற்ற இப்போது உங்களிடம் 24 k LSC LSC உள்ள அளவிலான காரணியைப் பயன்படுத்துவோம் LSC ஆல் முக்கிய சூரிய மாறிலி π இன் ஒருங்கிணைப்பு 0 ωsrt மற்றும் LN நாம் Cos 𝛿 Cos ω Cos π -ß ஐ விரிவாக்கலாம் இது சாய்ந்த கோணம் sin 𝛿 sin π இப்போது இது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் வெளிப்படுத்தப்படும் ஆற்றலாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் 12 π மாற்றும் காரணியைப் பயன்படுத்தினோம் LSC அவற்றின் வழக்கமான அர்த்தங்கள் எனவே நீங்கள் இதை தீர்க்கும்போது நீங்கள் Cos 𝛿 மற்றும் Cos ω Cos π -ß மணிநேர கோணத்திலிருந்து சுயாதீனமாக இருப்பீர்கள் மற்றும் Cos ω Sin ω SRT ω SRT Sin 𝛿 Sin ϕ ß ஆக மாறும் இப்போது இது அட்சரேகையில் அமைந்துள்ள ஒரு சாய்ந்த தட்டையான தட்டில் உள்ள ஆற்றல் சம்பவம் ϕ மற்றும் அதன் உள்ளூர் அடிவானத்தை ஒரு கோணத்துடன் சாய்த்து ß இப்போது ωsr அந்த இடத்தின் அடிவானத்தைப் பொறுத்தவரைCos 1 - tan ϕ tan 𝛿 வழங்கியது எங்களுக்குத் தெரியும் இப்போது நீங்கள் சாய்ந்த அடிவானத்தை எடுத்துக் கொண்டால் நாங்கள் சாய்ந்த அடிவானத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதை நான் ஒரு கோணத்தில் சாய்ந்திருக்கும் அடிவானத்தை ωsrß என அழைப்பேன் ß இது ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பு அமைப்பின் சுயவிவரத்தில் நாங்கள் கண்டோம் இது ஒரு மதிப்பைக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் Cos 1 tan tan ϕ ß x tan 𝛿 ஆக மாறும் இப்போது இது சாய்ந்த அடிவானத்தைப் பொறுத்து சூரிய உதய நேர கோணமாக இருக்கும் ß நாம் ஒரு கோணத்தை சாய்த்தோம் ϕ ஈர்க்கப்பட்ட இடத்தின் அடிவானத்தைப் பொறுத்தவரை ωsrt என்றால் என்ன ωsrt என்பது சாய்ந்த தட்டையான தட்டுக்கான சூரியன் நமது கோணத்தை உயர்த்துவதாகும் சூரியன் அந்த இடத்தின் அடிவானம் மற்றும் சாய்ந்த விமானத்தின் அடிவானம் ஆகிய இரண்டின் அடிவானமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இங்கே உங்களிடம் அடிவான விமானம் உள்ளது மற்றும் நீங்கள் சாய்ந்த அடிவான விமானத்தை வைத்திருக்கிறீர்கள் இது ஒரு கோணத்தில் சாய்ந்திருக்கும் ß அடிவான விமானத்தைப் பொறுத்தவரை சாய்ந்த தட்டையான தட்டில் விழுவதற்கு இயல்பான தனிமைப்படுத்தப்படும் எந்தவொரு பயனுள்ள LN க்கும் சூரியன் அடிவானத்திற்கு மேலே இருக்க வேண்டும் எனவே சூரியன் இந்த அடிவானத்திற்கு மேலே இருப்பது போதுமானது மட்டுமல்ல இந்த சாய்ந்த அடிவானத்திற்கு மேலே இருக்க வேண்டும் எனவே நாம் உதாரணமாக எடுத்துக் கொண்டால் இந்த அடிவானத்தில் சில அட்சரேகைகளிலும் ஆண்டின் சில நாளிலும் ஒரு மணிநேர கோணம் ωsr உள்ளது சூரியன் முதலில் இந்த அடிவானத்திற்கு மேலே பின்னர் இந்த அடிவானத்திற்கு மேலே உயரக்கூடும் வழக்கில் வேறு சில சந்தர்ப்பங்களில் சூரியன் முதலில் சாய்ந்த அடிவானத்திற்கு மேலேயும் அடுத்த அடிவான விமானம் வடக்கு அரைக்கோளத்திலும் தெற்கு அரைக்கோளத்திலும் இருக்கிறதா என்பதைப் பொறுத்து எழுகிறது எனவே சூரியன் வட்டாரத்தின் அடிவானத்திற்கு மேலே எழுகிறது என்று சொல்லலாம் பின்னர் அதை ωsr என்று அழைக்கிறோம் அது இன்னும் சாய்ந்த விமானத்தின் அடிவானத்திற்கு மேலே உயரவில்லை சாய்ந்த விமானத்திற்கு மேலே உயரும்போது ωsr உண்மையில் அடிவான விமானத்திலிருந்து இருந்ததை விட மெரிடியன் அச்சிலிருந்து சிறியதாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆகையால் நாம் செய்வது என்னவென்றால் இந்த இரண்டு விமானங்களைப் பொறுத்தவரையில் நமது கோணங்களில் குறைந்தபட்சம் கணக்கிடப்படும்போது நாம் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் பழமைவாதிகள் என்பது சூரியன் என்று நாம் கருதினால் இந்த மீது ஒரு பயனுள்ள இன்சோலேஷன் விழும் என்பதை நாங்கள் அறிவோம் இரண்டு அடிவான விமானங்களுக்கும் மேலே உயர்ந்துள்ளது ஆகவே ωsrt க்கு நாம் என்ன செய்வது என்பது மேலே கணக்கிடப்பட்ட குறைந்தபட்ச ωsr மதிப்பையும் அட்சரேகை கோணத்திற்கான ϕ ß மதிப்புடன் கணக்கிடப்பட்ட ωsrß மதிப்பையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் சாய்ந்த தட்டையான தட்டில் தினசரி எரிசக்தி சம்பவத்தை கணக்கிடுவதற்கு நீங்கள் இந்த உறவைப் பயன்படுத்தும்போதெல்லாம் சாய்ந்த சாய்வின் சூரியன் உதயக் கோணம் சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பாளருக்கு சூரியன் எங்கள் கோணத்தை உயர்த்துகிறது கணக்கீட்டின் குறைந்தபட்சத்தைப் பயன்படுத்தவும் ωSR நீங்கள் இந்த மாதிரி கணக்கிடப்படுகிறது என்றால் உயர்ந்துள்ளது விமானம் என்று மதிப்பு சாய்ந்து உள்ளது என்று ஒரு கோணத்தில் ß மணிக்கு சாய்ந்து ஒரு பிளேட்டின் வைக்க அந்த வட்டாரத்தின் அந்த வட்டாரத்தின் மற்றும் ωsrß க்கான கிடை மட்ட இவை உருவாகின்றன எனவே இந்த இரண்டு மதிப்புகள் அவற்றில் குறைந்தபட்சம் ωSRT க்கு ஒதுக்கப்பட வேண்டும்